இந்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறோம் கடந்த சில விரிவுரைகளில் நாம் யு எல் ஐப் வரைபடம் ஆகியவற்றைப் பற்றி பார்த்தோம் இன்னும் சில வரைபடங்கள் உள்ளன அவற்றைப் பற்றி நாம் விவாதிக்கவில்லை ஏனெனில் அவை சிறிய ப்ராப்ளமிற்கு தீர்வு காண அரிதாகவே தேவைப்படுகின்றன சில குறிப்பிட்ட வகை ப்ராப்ளம்களிற்கு தீர்வு காண நமக்கு ஆக்டிவிட்டி வரைபடம் ஐ பயன்படுத்தி இந்த செயல்முறையின் விளைவுகளை ஆவணப்படுத்த முடியும் எனவே இப்பொழுது நாம் இந்த டிசைன் ப்ராசஸ் பற்றி பார்ப்போம் இதை நாம் நன்கு புரிந்து கொண்டால் எந்தவொரு பிராப்ளத்திற்கும் இதே வழி முறையை அல்லது இங்கு கூறப்பட்டுள்ள சில வழிமுறைகளை பின்பற்றி ஒரு நல்ல செயல் வடிவமைப்பை கொண்டுவர முடியும் இந்த செயல்முறைகளை நடைமுறைப்படுத்தவும் ஆவணப்படுத்தவும் யு எல் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது இப்பொழுது நாம் டிசைன் ப்ராசஸ் பற்றி பார்ப்போம் இது பெரிய அளவில் லார்மேன்ஸ் அணுகுமுறையின் தேவைக்கேற்பப் பயன்படுத்தலாம் நாம் வரைபடத்தின் முழுமையையும் பார்க்கும் பொழுது நமக்கு முதலில் ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் அனாலிசிஸ் ஆனால் டிசைன் மாடல் நமக்குத் தேவையான குறிப்பிட்ட செயலாக்கத்தையும் அதற்காக செய்ய வேண்டிய வடிவமைப்பையும் கவனத்தில் கொள்கிறது எனவே இது அனாலிசிஸ் மாடலின் சுத்திகரிக்கப்பட்ட சிறப்பு பகுதியாகும் இங்கு சில ப்ரோக்ராமிங் கோடுகளும் உருவாக்கப்படுகின்றன மேலும் இந்த டிசைனைப் பொறுத்து நாம் ப்ரோக்ராமை முடிக்க முடியும் நாம் ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் அனாலிசிஸ் நாம் எந்த சூழ்நிலைக்கும் செயல்படுத்த முடியும் எனவே இது மிகவும் பொதுவான நோக்கமாகும் மேலும் இது எந்தவொரு செயலாக்கத்திற்கும் குறிப்பிட்டதல்ல மறுபுறம் டிசைன் ஸ்டெப்பில் பொறுத்து நாம் அனாலிசிஸ் மாடலை சுத்திகரித்து டிசைன் மாடலை உருவாக்குகிறோம் நமது டிசைன் ப்ராசசில்அனாலிசிஸ் ஸ்டேஜில் டொமைன் மாடலில் இருந்து யூஸ் கேஸ் வரைபடத்தை உருவாக்குகிறோம் இவை பொதுவான நோக்க வரைபடங்கள் ஆகும் சில குறிப்பிட்ட செயல்பாட்டிற்காக இந்த இரண்டு வரைபடங்களில் இருந்து நாம் ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் டிசைன்னை உருவாக்குகின்றோம் இங்கு நம்மிடம் உள்ள எஸ்ஆர்எஸ் என்றால் சரியாக என்னவென்று பார்ப்போம் நமக்கு கிடைத்த யூஸ் கேஸ் எழுதுகிறோம் டிசைன் ப்ராசஸ் முழுமைக்கும் ஏற்படுகிறது நம் வடிவமைப்பு செயல்முறையையும் இந்த வழியில் அதாவது functional requirement ஆகிய ஆரம்பத்தில் நாம் யூஸ் கேஸை உருவாக்குகின்ற வகையில் மாற்றலாம் நாம் எஸ்ஆர்எஸ் ஆவணத்தை எடுத்து அதிலிருந்து யூஸ் கேஸ் மாடலை மேலும் அதிலிருந்து நாம் conceptual class வரைபடமாகிய டொமைன் மாடலை உருவாக்குகிறோம் பின் யூஸ் கேஸ் மாடல் மற்றும் டொமைன் மாடலைப் பொறுத்து நாம் இன்டெராக்ஷன் வரைபடத்தை உருவாக்குகிறோம் மேலும் அது நம்மை க்ளாஸ் வரைபடத்திற்கு கொண்டு செல்கிறது மேலும் இதற்கிடையில் நாம் சொற்களஞ்சியத்தை வரையறுத்துக் கொண்டே இருக்கிறோம் எனவே Use Case மாடல் மற்றும் Doamin Model நமக்கு Analysis மாடலின் விளைவாக கிடைக்கப் படுகிறது UseCase மாடல் எவ்வாறு Use Case diagram மில் இருந்து நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் விரிவாகப் பார்த்தோம் எனவே நாம் யூஸ் கேஸ் மாடலின் வளர்ச்சி பற்றி இங்கு விவாதிக்கப் போவதில்லை நாம் இனி டொமைன் மாடல் ஆரம்பம் நிலை விரைவு வரைபடமாகும் எஸ்ஆர்எஸ் ஆவணத்தையும் ஆகும் எனவே நாம் இந்த மூன்று விதமான ஆப்ஜெக்ட்களைப் வெளிப்படுத்துகிறோம் இங்கு நாம் Boundary Entity மற்றும் Controller Objects பற்றியும் விரிவாக காண்போம் எல்லாவிதமான கேஸ் டூல்களிலும் வரையறுத்து உள்ளோம்

பெரும்பாலான case toolகளில் நாம் இந்தக் குறியீடுகளை பயன்படுத்துகின்றோம் Boundary Classகள் என்பது யூசர் இன்டர்பேஸ்கள் பயன்படுத்துகிறோம் மற்றும் entity classகளிற்கு எடுத்துக்காட்டாக account class மேலே கொடுக்கப்பட்டுள்ள சின்னத்தின் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது எனவே நாம் ஒரு use case tool ஐ பயன்படுத்துகிறோம் என்றால் நாம் இந்த வகையான குறியீட்டைக் காண முடியும் மற்றும் புத்தகத்திலும் அல்லது காகிதத்திலும் நாம் இவற்றை குறிப்பிட்ட Problem த்தின் அனாலிசிஸ் ஸ்டேஜில் சார்பு படுத்தி இதற்குத் தேவையான டொமைன் மாடலை மூலம் உணர்த்தலாம் இப்போது முதலில் நாம் பவுண்டரி ஆப்ஜெக்ட்கள் மற்றும் காட்சியைப் பயனருக்கு வெளியீடு செய்வது மற்றும் வெளியீட்டை வடிவமைத்தல் என்பவையாகும் எனவே பவுண்டரி ஆப்ஜெக்ட் தகவல்கள் பெறப் படுகிறது இவை GUI ஆப்ஜெக்ட்கள் ஆகும் மேலும் பவுண்டரி ஆப்ஜெக்ட்களும் வெளியீட்டைக் காண்பிக்க உதவுகின்றன ஆனால் இவை எவ்வகையான Process ஐயும் செய்யாது அவை பயனரிடமிருந்து தகவல்களைச் சேகரிக்கவும் தகவலைக் காண்பிக்கவும் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நாம் பார்க்கப் போகும் இரண்டாவது வகை கிளாஸ் Entity Object ஆகும் Entity Objects தகவல்களை சேமிப்பதற்கு பயன்படுகின்றன எடுத்துக்காட்டாக ஒரு நூலகத்தில் ஏராளமான புத்தகங்கள் உள்ளன நாம் உருவாக்கும் ஒவ்வொரு புத்தகத்திற்கும் புத்தகத்தின் பெயர் ஆசிரியர் ஐ என் எண் விலை போன்றவற்றை நாம் சேகரிக்கிறோம் எனவே book எனும் entity object உருவாக்கப்பட்டவுடன் இந்த தகவல் நீண்ட காலமாக சேர்த்து வைக்கப்படுகிறது ஒவ்வொரு முறையும் நாம் புத்தகம் விநியோகிக்கும் போதும் இவை இழக்கப்படுவதில்லை ஒரு புத்தகத்தை நாம் create செய்யும் பொழுது அதனுடன் உள்ள தகவல்கள் பல ஆண்டுகாலம் அல்லது அந்தப் புத்தகம் நிராகரிக்கப்படும் வரை பாதுகாக்கப்படுகிறது எனவே புத்தக entity எப்படி ஆசிரியர் பெயர் புத்தகத்தின் பெயர் ISBN எண் போன்றவற்றை ஸ்டோர் செய்கிறது எனப் பார்தோமோ அதேபோல் entity objectகள் தகவல்களை சேகரிக்கப் பயன்படுகின்றன அதேபோல book register என்பதும் Entity Object ஆகும் இது எந்தெந்த புத்தகங்கள் உள்ளன அவை யாருக்கு விநியோகிக்கப் பட்டுள்ளது என்பது போன்ற தகவல்களைக் கொண்டிருக்கும் இதைப்போன்று Member Register என்பதும் ஒரு Entity Object ஆகும் இவற்றை நாம் ஊமை சேவையகங்கள் என்று அழைக்கின்றோம் ஏனென்றால் அவை மிகவும் எளிமையான செயல்முறைகளாகிய சில தகவலை சேகரித்தல் தகவலைப் பார்வையிடுதல் சிறிது தகவல்களைத் தேடுதல் அல்லது வரிசைப்படுத்துதல் போன்றவற்றை மட்டுமே செய்கின்றன Entity Objectகள் என்பவை ப்ராப்ளம் டிஸ்க்ரிப்ஷனைப் படிப்பதன் மூலமும் அங்குள்ள பெயர்ச்சொற்களை கண்டுபிடிப்பதன் மூலமும் அடையாளம் காணப்படுகின்றன நாம் காணும் பெயர்ச்சொற்கள் பெரும்பாலும் entity ஆப்ஜெக்ட்களையே குறிக்கின்றன மூன்றாவது வகை ஆப்ஜெக்ட் Controller Object ஆகும் இந்த கண்ட்ரோலர் Objectகள் தான் use case ஐ செயல்படுத்துவதற்கான ஒட்டுமொத்த பொறுப்பாளராகும் ஒரு use case நாம் செயல்படுத்தப்பட்டவுடன் அதன் பயனர் Boundary ஐ ப் பயன்படுத்தி சில கோரிக்கைகளை தெரிவிப்பர் அவை பின் Controller Objects க்கு தெரியப்படுத்தப்படுகின்றன Boundaryயின் ஆரம்ப கோரிக்கை கண்ட்ரோலர் ஆப்ஜெக்ட்டிடம் தெரியப்படுத்தப்படுகின்றது மற்றும் controller object Boundary Object உடன் இடைமுகப்படுத்தப்பட்டு பயனாளரி டம் இருந்து கோரிக்கைகளைப் பெறுகிறது Controller Object மூலம் பயனாளர்களிடம் இருந்து தேவையான தகவல்கள் பெறப்பட்டதும் controller object அதனுள்ளே லாஜிக்கை செயல்பாட்டில் எந்தந்த ஆப்ஜெக்ட்கள் பங்கேற்க வேண்டும் என்பதும் குறிப்பிட்ட தகவல்களை அவற்றிற்கு அனுப்புவது சில தகவல்களை சேகரித்து மற்ற Object வகைகளுக்கும் அனுப்புவது போன்றவை ஆகும் எனவே Controller Object என்பது Use Case செயல்படுத்தலுக்குத் தேவையான பிசினஸ் லாஜிக்கை கொண்டிருப்பதாக நாம் கூறலாம் ஏனென்றால் ஒரு Use Case செயலாக்கத்தின் தொடக்கத்தில் பயனர் இயக்க முயற்சிப்பதைப் பற்றி Controller Objectக்கு தெரிவிக்கப்படுகிறது உதாரணமாக ஒரு புத்தகத்தை வெளியிடுவதைப் பற்றிக் கூறும்போது அதன் பிசினஸ் லாஜிக்கை Controller Object தெரிந்து வைத்துள்ளது எடுத்துக்காட்டாக அந்தப் புத்தகம் ஏற்கனவே விநியோகிக்கப் பட்டுள்ளதா அந்த பயனாளருக்கு விநியோகிக்கலாமா அவருக்கு புத்தகம் எடுக்கும் Quota உள்ளதா அல்லது Quota ஒதுக்கீடு நிறைவடைந்துள்ளதா என்பது போன்ற தகவல்கள் அனைத்தையும் சரிபார்க்கிறது பின்னர்தான் அவருக்கு அந்தப் புத்தகம் விநியோகிக்கப்பட்டு அதன் குறிப்பானது தகவல் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டு அவருக்கான issue சீட்டும் இறுதியாக print செய்யப்படுகிறது எனவேதான் ஒவ்வொரு யூஸ் கேஸ்க்கும் உடன் தொடர்பு உடைய கண்ட்ரோலர் ஆப்ஜெக்ட் அதனுடைய கட்டுப்பாட்டைப் பெற்று அந்த யூஸ் கேஸ் செயல்பாட்டிற்கான அனைத்து வழிமுறைகளையும் தீர்மானிக்கின்றது மற்றும் எந்தெந்த ஆப்ஜெக்ட்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதையும் அந்த ஆப்ஜெக்ட்களின் செயல்பாட்டிற்கு தேவையான குறிப்பிட்ட பகுதிகளையும் கோருகிறது இதன் மூலம் Controller Objects தான் மற்ற ஆப்ஜெக்ட்களை ஒருங்கிணைத்து வரிசைபடுத்தி பரிவர்த்தனை மற்றும் கட்டுப்பாடுகளை செயல்படுத்துகிறது என்று நாம் கூறலாம் எனவே அப்ளிகேஷன் ஒரு பகுதியாக தேவைப்படும் வேலை கன்ட்ரோலர் ஆப்ஜெக்ட்டால் செய்யப்படுகிறது இதனால் நாம் இதை smart talk Model View Controller மெக்கானிசம் என்று கூறலாம் இதனால்தான் இவை கண்ட்ரோலர் க்ளாஸ்கள் என்ற பெயரால் அழைக்கப்படலாம் Use case செயல்பாடு எவ்வாறு தொடர்கிறது என்றால் பவுண்டரி கோரிக்கையைப் பெறுகிறது மேலும் அது கோரிக்கையை கண்ட்ரோலரிடம் அனுப்புகிறது கண்ட்ரோல்லருக்கு எந்தெந்த என்டிட்டி கிளாஸ்கள் வேலையை செய்து முடிக்க கோரிக்கை விடுக்கலாம் என்கிற பிசினஸ் லாஜிக் தெரியும் இது என்டிட்டி 1 ற்கு கோரிக்கை விடுக்கிறது மற்றும் என்டிட்டி 1 என்பது என்டிட்டி2 என்டிட்டி 3 உடன் ஒத்துழைத்து கண்ட்ரோலரிடம் திரும்ப வருகிறது கண்ட்ரோலர் மேலும் சில என்டிட்டிகளுக்குக் கோரிக்கை விடுக்கலாம் எனவேயூஸ் கேஸின் சிக்கலைப் பொறுத்து கோண்ட்ரோலரில் சேமிக்கப்பட்டுள்ள பிசினஸ் லாஜிக் மிகவும் அற்பமானதாக இருக்கலாம் அல்லது மிகவும் சிக்கலானதாக இருக்கலாம் இது கட்டுப்பாட்டை எடுத்து மற்ற க்ளாஸ்களின் செயல்களை ஒருங்கிணைத்து இறுதியாக முடிவை பயனருக்கு வழங்குகிறது இப்போது இந்த 3 வகை வகுப்புகளை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதைப் பார்ப்போம் கொடுக்கப்பட்டுள்ள ப்ராப்ளம் டிஸ்க்ரிப்ஷனுக்கு நாம் ப்ராப்ளத்தின் தீர்வு காண முயல்கிறோம் நாம் எப்படி 3 ஆப்ஜெக்ட்களின் க்ளாஸ்களையும் அடையாளம் காணப்போகிறோம் இதில் பவுண்டரி ஆப்ஜெக்ட்கள் மிகவும் எளிமையானவை இதற்காக நாம் யூஸ் கேஸ் வரைபடத்தை வெறுமனே ஆராய்ந்தால் போதும் ஒவ்வொரு ஆக்டருக்கும் யூஸ் கேஸிற்கும் நாம் ஒரு பவுண்டரி அப்ஜெக்ட்டை வரைகிறோம் இது ஆக்டருக்கும் யூஸ் கேஸிற்கும் இடையே தேவைப்படும் ஒட்டுமொத்த இன்டர்பேஸைக் குறிக்கிறது இந்த எளிமையான யூஸ் கேஸ் வரைபடத்தில் நம்மிடம் ஒரே ஒரு ஆக்டரும் ஒரு யூஸ் கேசும் மட்டுமே உள்ளன எனவே நம்மிடம் ஒரே ஒருபவுண்டரி ஆப்ஜெக்ட் மட்டுமே உள்ளது ஆனால் எடுத்துக்காட்டாக நம்மிடம் மூன்று யூஸ் கேஸ்கள் மற்றும் நான்கு யூசர்கள் உள்ளன ஒவ்வொரு யூசருக்கும் யூஸ் கேஸிற்கும் இடையே ஒரு பவுண்டரி நமக்குத் தேவைப் படுகிறது எனவே நமக்கு இங்கே 4 பவுண்டரி ஆப்ஜெக்ட்கள் தேவைப்படுகின்றன எனவே இதன் மூலம் நாம் கூறுவது என்னவென்றால் பவுண்டரி ஆப்ஜெக்ட்டின் எண்ணிக்கையானது யூஸ் கேஸ் ஆக்டர் ஜோடியைப் பொருத்தது எடுத்துக்காட்டாக 2 ஆக்டர்கள் மற்றும் ஒரு யூஸ் கேஸ் ஆக்டர் ஜோடி இருப்பின் மொத்தம் 4 பவுண்டரி ஆப்ஜெக்ட்கள் கிடைக்கப் பெறுகின்றன எனவே பவுண்டரி ஆப்ஜெக்ட்டை அடையாளம் காண்பது என்பதை மிகவும் எளிதாக நாம் யூஸ் கேஸ் வரைபடத்தின் மூலம் கண்டு கொள்ளலாம் நாம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பவுண்டரியுடன் யூஸ் கேஸ் ஆக்டரை பொருத்தி பார்க்கின்றோம் அதை பொருத்து இங்கு ஒரே ஒரு பவுண்டரி ஆப்ஜெக்ட்டை நிர்ணயம் செய்கிறோம் நாம் இப்பொழுது கண்ட்ரோலர் ஆப்ஜெக்ட்கள் உள்ளது நாம் மேலே கண்ட முதல் எளிய வரைபடத்திற்கு ஒரே ஒரு கண்ட்ரோலர் தேவைப்படுகிறது ஏனெனில் அங்கே வெறும் ஒரு யூஸ் கேஸ் மட்டுமே உள்ளது மேலே குறிப்பிட்டுள்ள இரண்டாவது வரைபடத்தில் நமக்கு மூன்று கண்ட்ரோலர் கிளாஸ்கள் தேவை அவை ரெஜிஸ்டர் கஸ்டமர் கண்ட்ரோலர் மிகப் பெரியதாக இருப்பதை நாம் காணலாம் நாம் அத்தகைய கண்ட்ரோலர் கிளாஸ்களைப் பல சிறிய கண்ட்ரோலர் கிளாஸ்களாகப் பிரிக்க வேண்டும் இப்பொழுது நாம் மூன்றாம் வகை க்ளாஸ்களான என்டிட்டி ஆப்ஜெக்ட்கள் வரைபடதை ஆய்வு செய்ததன் மூலம் அடையாளம் காண முடிந்தது நாம் பவுண்டரி க்ளாஸ் மற்றும் கண்ட்ரோலர் கிளாஸை வெகுவிரைவாக அடையாளம் காண முடிந்தது ஆனால் என்டிட்டி க்ளாஸ்கள் எவ்வாறு அடையாளம் காண்பது என்று பார்ப்போம் பொதுவாக என்டிட்டி அப்ஜெக்ட்கள் கருதப்படலாம் ஆனால் நாம் அதிக அனுபவமுள்ளவர்களாகத் தேர்ச்சி அடையும் போது நாம் பெயர்ச்சொல்லை மனரீதியாகப் படிப்பதன் மூலம் உண்மையில் அடையாளம் காணத் தேவையில்லை நாம் என்டிட்டி க்ளாஸ்கள் எவை என்பதைத் தீர்மானிக்க முடியும் ஆனால் தொடக்கத்தில் நாம் ப்ராப்ளம் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள பெயர்ச்சொற்களை அடிக்கோடிட்டு காட்டுகிறோம் அந்த பெயர்ச்சொற்கள் அனைத்தும் என்டிட்டி அப்ஜெக்ட்களில்லை நாம் பலவகையான பெயர்ச்சொற்களை விலக்குகிறோம் எடுத்துக்காட்டாக நம் பெயர்சொற்களாகிய கணக்கர் நூலகம் போன்ற யூசர்களை நாம் விலக்குகிறோம் ஆனால் சில சமயங்களில் நமக்கு யூஸர்களும் க்ளாஸ்களாகத் தேவைப் படுகின்றன எடுத்துக்காட்டாக நூலக உறுப்பினர் ஒரு க்ளாஸ் ஆனால் இவற்றில் பல க்ளாஸ்களல்ல செயலற்ற வினைச்சொற்களும் பெயர்ச் சொற்களாகத் தோன்றலாம் ஆனால் அவை உண்மையில் என்டிட்டி அப்ஜெக்ட்களல்ல நாம் முதலில் எல்லா பெயர்ச் சொற்களையும் கண்டறிந்து அதில் உள்ள யூசர்கள் மற்றும் வினைச் சொற்களை தவிர்த்து மீதமுள்ள பெயர் சொற்களை நாம் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் மற்றும் methodகளுடன் பொருத்திப் பார்க்கின்றோம் பெயர்ச்சொல்லுடன் தொரடர்புடைய அர்த்தமுள்ள தகவல் தொகுப்பு மற்றும் methodகளின்தொகுப்பு ஆகியவற்றை நாம் உண்மையில் கொண்டிருக்கவில்லையென்றால் அவற்றையும் நாம் அகற்றுகிறோம் பெரும்பாலான யூசர்களை நாம் தவிர்த்தாலும் சில யூசர்கள் நமக்குத் தேவைப்படுகின்றன நாம் கூறுவதுபோல நூலக உறுப்பினர்கள் என்பவை க்ளாஸ்களாகும் ஏனென்றால் நமக்கு உறுப்பினர்கள் யார் அவர்கள் எந்த புத்தகங்களை கடன் வாங்கினார்கள் மற்றும் சில தகவல்களைச் சேகரிக்க வேண்டியுள்ளது இவற்றை நாம் Surrogate யூசர் க்ளாஸ்கள் என்று அழைக்கின்றோம் நாம் இந்த விரிவுரையின் முடிவில் இருக்கின்றோம் நாம் இங்கே இதை நிறுத்தி மேலும் குறிப்பிட்ட சில பிராப்ளம்களில் எவ்வாறு என்டிட்டி க்ளாஸ்களை எவ்வாறு உருவாக்குகிறோம் என்று காண்போம் இறுதியாக கிளாஸ் மாடலைப் பற்றி நாம் அடுத்த விரிவுரையில் காண்போம் இந்த விரிவுரை இத்துடன் முடிவடைகிறது